இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் இன்டர்நெட் எங்கள் விவாதத்தைத் தொடர்வோம் லேயர் 2லேபிள் அல்லது லேயர்2 புரோட்டோகால் புரோட்டோகால்களில் நாங்கள் விவாதிக்கிறோம் மாறாக சில புரோட்டோகால்கள் ARP RARP BOOTP DHCP போன்ற ஹையர் லெவல் புரோட்டோகால்களுக்கு துணைபுரிகின்றன எனவே ஏற்கனவே ARP பற்றி எங்கள் கடைசி விரிவுரையில் விவாதித்தோம் இந்த ஒட்டுமொத்த தகவல்தொடர்பு செயல்பாட்டில் இது எவ்வாறு உதவுகிறது என்பதை பிற புரோட்டோகால்களைக் காண முயற்சிப்போம் எனவே மறுபரிசீலனை செய்ய நெட்வொர்க்கில் உள்ள எந்த 2 இயந்திரங்களும் ஒருவருக்கொருவர் பிஸிக்கல் அட்ரஸ் மற்றும் நெட்வொர்க் அட்ரஸ் இருந்தால் மட்டுமே தொடர்பு கொள்ள முடியும் என்பதை அறிவோம் எனவே பிஸிக்கல் அட்ரஸ் உங்களுக்குத் தெரியாவிட்டால் இயந்திரங்களைத் தொடர்பு கொள்ள முடியாது எனவே ஹையர் லெவல் ஐபியை குறைந்த அளவிலான மெஷின் அட்ரஸ் அல்லது MAC அட்ரஸ்க்கு தீர்க்க வேண்டிய அவசியம் உள்ளது அடுத்த விஷயங்கள் உங்களுக்குத் தெரியும் எனவே எந்தவொரு பரிமாற்றமும் அது ரௌட்டர் டு ரௌட்டர் ரௌட்டர் டு ஹோஸ்ட் ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் மற்றும் ஹோஸ்ட் டு ரௌட்டர் இயந்திரத்தின் MAC அட்ரஸ் யின் ஹார்ட்வர் அட்ரஸ் என்ன எனவே அது ARP அல்லது அட்ரஸ் ரெசல்யூசன் புரோட்டோகால்யின் வேலை ப்ராக்ஸி ARP இன் சில அம்சங்களையும் விவாதித்தோம் இது ARP தொகுப்பின் வெவ்வேறு கூறுகள் அந்த விஷயங்களைத் தேக்கி வைக்க வேண்டிய அவசியம் உள்ளது இதனால் அடுத்த கோரிக்கை வந்து மிகவும் எளிதான முறையில் உரையாற்ற முடியும் எனவே இது மிகவும் பிரபலமான வரைபடம் சௌஹன் ரிசீவரின் லொஜிக்கல் அட்ரஸ்யுடன் வழங்கப்பட்டால் அது பெறுநரின் பிஸிக்கல் அட்ரஸ்யைப் பெறுகிறது அதே நேரத்தில் RARP இல் ஹோஸ்டின் பிஸிக்கல் அட்ரஸ் வழங்கப்படும் போது அது சேவையகத்திலிருந்து ஹோஸ்டின் லொஜிக்கல் அட்ரஸ்யைப் பெறுகிறது எனவே மற்றொரு துணை புரோட்டோகால் உள்ளது அதாவது ARP உடனான புரோட்டோகால் RARP ஆகும் ரிவர்ஸ் ARP ஆனது MAC அட்ரஸ் கொடுக்கப்பட்டுள்ளது அல்லது ஐபி அட்ரஸ்க்கு நான் எவ்வாறு தீர்க்க முடியும் என்று பிஸிக்கல் அட்ரஸ்கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இது சாத்தியமான தேவையாக இருக்கலாம் விஷயங்கள் எங்கு தேவைப்படலாம் என்பதை நாங்கள் கண்டோம் ஒரு முக்கிய விஷயம் என்னவென்றால் எனக்கு டம் டெர்மினல் இருந்தால் துவக்க நேரத்தில் ஐபி அட்ரஸ் என்ன என்பதை அறிய விரும்புகிறது ரிவர்ஸ் ரெசல்யூசன் இருக்கலாம் நான் ஒரு வேண்டுகோளைப் பெற்றால் ரிவர்ஸ் ரெசல்யூசன் செய்து அதைப் பார்க்க விரும்புகிறேன் என்பதை அறிய முடியும் ஐபி என்றால் என்ன என் அல்லது வேறு சில வகை வரிகளை இணைக்கும் விஷயத்தில் நெட்வொர்க் அட்ரஸ் மற்றும் பலவற்றின் அடிப்படையில் ஐபி அட்ரஸ்யை ஒதுக்க வேண்டிய இடத்தை நான் விரும்புகிறேன் RARP அதன் மெஷின் அட்ரஸ்யை மட்டுமே அறிந்த ஒரு இயந்திரத்திற்கான லொஜிக்கல் அட்ரஸ்யைக் காண்கிறது இது லொஜிக்கல் அட்ரஸ் மேப்பிங்கிற்கான பிஸிக்கல் அட்ரஸ் என அழைக்கப்படுகிறது மெல்லிய கிளையன்ட் பணிநிலையங்களில் இது பெரும்பாலும் சந்திப்பதாகும் ஏனெனில் மெல்லிய கிளையன்ட் பணிநிலையங்களுக்கு டிஸ்க் இல்லை என்பதை நாங்கள் கண்டோம் எனவே இயந்திரம் துவக்கப்படும்போது அதன் ஐபி அட்ரஸ்யை அறிந்து கொள்ள வேண்டும் எனவே மெல்லிய கிளையன்ட் பணிநிலையத்தின் விஷயத்தில் இயந்திரம் தெரிந்து கொள்ள விரும்பினால் அந்த ஐபி அட்ரஸ் நெட்வொர்க்குடன் இணைக்கப்பட வேண்டும் RARP கோரிக்கை ஒளிபரப்பப்படுகிறது ARP இல் நாம் பார்த்தது போல RARP பதில்கள் யூனிகாஸ்ட் ஏனென்றால் பதிலை எங்கு அனுப்புவது என்பது இப்போது உங்களுக்குத் தெரியும் ஒரு மெல்லிய கிளையன்ட் பணிநிலையம் அதன் ஐபி அட்ரஸ்யை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது சப்நெட் மாஸ்க் ரௌட்டர் அட்ரஸ் டிஎன்எஸ் அட்ரஸ் ஆகியவற்றை அறிந்து கொள்ள வேண்டும் எனவே உங்கள் ஐபி உள்ளமைவு அல்லது டிசிபி ஐபி TCPIP உள்ளமைவை உங்கள் சாளரங்கள் அல்லது லினக்ஸ் மெஷின்யில் செய்ய விரும்பினால் அதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் வெவ்வேறு அளவுருக்கள் என்ன நினைவு கூர்ந்தால் அந்த ஐபி அட்ரஸ் ஒன்று ஐபி அட்ரஸ் மெஷின்க்கு லொஜிக்கல் அட்ரஸ்யை வழங்குகிறது தவிர நமக்குத் தேவையானது சப்நெட் மாஸ்க் இந்த சப்நெட் மாஸ்க் நமக்கு ஏன் தேவைப்படுகிறது சப்நெட் மாஸ்க் மற்ற அட்ரஸ் எனது நெட்வொர்க்கில் உள்ளதா இல்லையா என்பதைக் கண்டறிய அனுமதிக்கிறது இது ஒரு சப்நெட் மாஸ்க் ஆகும் எனவே விஷயம் என் தூரத்திற்குள் இல்லாவிட்டால் அல்லது நெட்வொர்க்கில் இல்லாவிட்டால் ஒரு கேட்வே அட்ரஸ் உள்ளது அந்த குறிப்பிட்ட பாக்கெட்டின் நுழைவாயில்களில் அடுத்தது என்னவாக இருக்க வேண்டும் DNS இன் மற்றொரு உள்ளது ஒரு டொமைன் இருந்தால் தீர்மானம் தேவைப்பட்டால் டிஎன்எஸ் சர்வர் அமைந்துள்ள இடத்தில் எஸ் உள்ளன பொதுவாக முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை டி எஸ் உள்ளன எனவே இவை நமக்குத் தேவைப்படும் விஷயங்கள் சப்நெட் மாஸ்க் அல்லது ரௌட்டர் அல்லது கேட்வே கேட்வே அட்ரஸ் மற்றும் டிஎன்எஸ் அட்ரஸ் மற்றும் முதலியன எனவே ஒரு மெஷின் மெல்லிய கிளையன்ட் பூட்ஸை துவக்கும்போது அவற்றை மனப்பாடம் செய்யவோ அல்லது அதன் உள்ளமைவை நினைவில் கொள்ளவோ இல்லை ஐபி அட்ரஸ் சப்நெட் மாஸ்க் டிஎன்எஸ் அட்ரஸ்கள் மற்றும் விஷயங்களின் வகை ஆகியவற்றைக் கவனிக்க விரும்பலாம் எங்களுக்கு RARP ஐ விட வேறு ஏதாவது தேவைப்பட்டால் தீர்மானத்தைத் தவிர BOOTP எனப்படும் பிற புரோட்டோகால்களும் அதற்கு வரும் மேலும் RARP ஐ மாற்றியமைத்த DHCP இன் விஷயங்களின் மேம்படுத்தப்பட்ட அல்லது மாறுபடும் RARP இலிருந்து எங்களிடம் BOOTP மற்றும் வகை வகைகள் உள்ளன இந்த பிஸிக்கல் அட்ரஸ் மட்டுமே தெரியும் அங்கிருந்து அதன் நெட்வொர்க் ப்ரொபேர்ட்டி ஸ்டாக்கை விரிவுபடுத்த விரும்புகிறது எனவே இது நெட்வொர்க்கில் தொடர்பு கொள்ளத் தொடங்குகிறது எனவே ஒரு ARP விஷயத்தில் நாம் பார்த்தது போல இங்கே ஒரு பிஸிக்கல் அட்ரஸ்யுடன் அது விளம்பரம் தருகிறது மற்றும் லொஜிக்கல் அட்ரஸ் ஹோஸ்டுக்கு பின்னால் அனுப்பப்படுகிறது எனவே ஒரு RARP சர்வர் இருக்கலாம் அல்லது அவற்றில் சில தேவைப்படும் ஹோஸ்ட் ஒரு கோரிக்கையை அனுப்புகிறது RARP சர்வர் கோரிக்கையின் அடிப்படையில் பதிலை அனுப்புகிறது அது தொடர்ந்தால் லொஜிக்கல் அட்ரஸ்லிருந்து குறிப்பிட்ட ஹார்ட்வர் அட்ரஸ்யைப் பெறலாம் நீங்கள் பாக்கெட் வடிவமைப்பைப் பார்த்தால் அது அந்த ARP உடன் ஓரளவு ஒத்திருக்கிறது செயல்பாடுகள் 3 கோரிக்கை செயல்பாடு 4 ஒரு பதில் நீங்கள் இங்கே பார்த்தால் சென்டர் ஹார்ட்வர் அட்ரஸ் அறியப்படுகிறது ஹார்ட்வர் அட்ரஸ் அறியப்படுகிறது அதேசமயம் அனுப்புநர் புரோட்டோகால் அட்ரஸ் தெரியவில்லை எனவே மெல்லிய கிளையன்ட் அனுப்பியவருக்கு அதன் ஹார்ட்வர் அட்ரஸ் என்னவென்று தெரியும் ஆனால் மெல்லிய கிளையண்ட்டுக்கு அது தேடும் ஐபி அட்ரஸ் எங்கே என்று தெரியாது அது என்ன சொல்கிறது அது குறிப்பிட்ட RARP சேவையகத்திற்கு கோரிக்கையை அனுப்புகிறது RARP சேவையகத்தை விட அதிகமாக இருந்தால் துண்டிக்கப்படுபவர் பதிலளிப்பார் இந்த விஷயங்களைக் கொண்ட சர்வர் MAC அட்ரஸ் அல்லது ஹார்ட்வர் அட்ரஸ்யை ஐபி அட்ரஸ்க்கு மேப்பிங் செய்கிறது இதை அனுப்புவது ஐபி அட்ரஸ் என்றும் அனுப்புநருக்கு மக்கள்தொகை கிடைக்கும் என்றும் பதிலளிக்கிறது எனவே முந்தைய வழக்கில் அது இருந்தது பாக்கெட்டை அனுப்பும்போது பிரேமை அனுப்பக்கூடிய ஹார்ட்வர் அட்ரஸ்யை அது தேடுகிறது இந்த வழக்கில் இது நெட்வொர்க் அட்ரஸ்யை அறிய விரும்புகிறது எனவே இது பிணையத்துடன் இணைக்கப்படலாம் எனவே அனுப்புநரின் ஹார்ட்வர் அட்ரஸ்யைப் பார்த்தால் ப்ரோடோகால் அட்ரஸ் அல்லது ஐபி அட்ரஸ் இந்த ஐபிவி4 இல் 4 பைட்டுகளுக்குத் தெரியாது டார்கெட் ஹார்ட்வர் அட்ரஸ் அறியப்படுகிறது டார்கெட் ப்ரோடோகால் அட்ரஸ் அறியப்படுகிறது எனவே சர்வர் இருக்கும்போது அது விஷயத்திற்குத் தெரியும் ஈத்தர்நெட்டைப் பொறுத்தவரை நம்மிடம் இருப்பது ஈத்தர்நெட்டுக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக ஈத்தர்நெட் வடிவம் மற்றும் ஈத்தர்நெட் பாக்கெட் மற்றும் ஈதர்நெட் பிரேம் ஆகும் இது ஒரு டேட்டாவாக செல்கிறது அதாவது ஒரு RARP விஷயத்தில் கோரிக்கை அல்லது பதில் RARP இன் மேம்படுத்தப்பட்ட மாறுபாட்டின் அடுத்த கட்டம் BOOTP ஆகும் எனவே ஐபி அட்ரஸ் மட்டுமல்லாமல் நெட்வொர்க் சமமாக முக்கியத்துவம் வாய்ந்த பிற அளவுருக்கள் உள்ளன எனவே ஐபி உங்கள் நெட்வொர்க் மாஸ்க் கேட்வே அல்லது ரௌட்டர் அட்ரஸ் டிஎன்எஸ் அட்ரஸ்கள் போன்ற அளவுருக்களைச் சொல்வது முக்கியம் எனவே இந்த கோரிக்கைக்கு பதிலளிக்கும் சர்வர் இந்த பேராமீட்டர் திருப்பி அனுப்ப வேண்டும் தோன்றியவர்களின் நெட்வொர்க் லேயர் காணவில்லை அல்லது மெல்லிய கிளையண்ட் மக்கள் தொகை பெறுகிறது இதனால் அது நெட்வொர்க் உடன் இணைக்க முடியும் அதற்காக BOOTP சர்வர் இந்த திறனைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே பூட்ஸ்ட்ராப் ஹோஸ்ட் ஒரு ஹோஸ்டை துவக்க வகையிலேயே மாறும் வகையில் கட்டமைக்க அனுமதிக்கிறது இது அடிப்படை தத்துவமாகும் அங்கு BOOTP புரோட்டோகால் மெல்லிய கிளையன்ட் போன்ற ஒரு குறிப்பிட்ட ஹோஸ்டை துவக்க நேரத்தில் தன்னை மாறும் வகையில் கட்டமைக்க அனுமதிக்கிறது இந்த புரோட்டோகால் மூன்று சேவைகளை வழங்குகிறது ஒன்று RARP இல் செய்யப்பட்டுள்ளபடி ஐபி அட்ரஸ் ஒதுக்கீடு சேவை இயந்திரத்தின் ஐபி அட்ரஸ்யைக் கண்டறிதல் யார் ஐபி அட்ரஸ்யைக் கொடுப்பார்கள் மற்றும் கண்டுபிடிப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் கிளையன்ட் மெஷின் மெஷின்யில் ஏற்றப்பட்டு செயல்படுத்தப்பட வேண்டிய கோப்பின் பெயர் எனவே அது ஏற்றப்பட்டு அந்த கோப்பு செயல்படுத்தப்படும் இது மக்கள்தொகை பெறுகிறது நெட்வொர்க்குகள் அடுக்கி வைப்பதற்கு இது உதவுகிறது BOOTP புரோட்டோகால் பொதுவாக ஒருபோதும் துண்டு துண்டாக கருதப்படுவதில்லை அதாவது நீங்கள் ஒரு பிரிக்கப்படாத செய்தியில் முழு விஷயத்தையும் பெறுவீர்கள் எனவே அது துண்டு துண்டாக இல்லை அது அந்த இரண்டையும் போல அல்ல மேலும் விஷயங்கள் வருகின்றன இந்த BOOTP புரோட்டோகால் துண்டு துண்டாக இல்லை எனவே ஒரு சேவையை நாங்கள் கோருகையில் அது நன்கு அறியப்பட்ட போர்டில் இயங்குகிறது நன்கு வரையறுக்கப்பட்ட போர்ட் நம்பர் ஒன் 67 ஆகும் அங்கு சர்வர் வேலை செய்கிறது மற்றும் போர்ட் 68 பூட் கிளையன்ட் வேலை செய்கிறது எனவே அது ஒரு வரையறுக்கப்பட்ட துறைமுகமாகும் BOOTP கிளையன்ட் வாடிக்கையாளரின் MAC அட்ரஸ் யைக் கொண்ட BOOTP கோரிக்கை பாக்கெட் எனப்படும் ஒற்றை பாக்கெட்டை ஒளிபரப்பியது கிளையன்ட் சேவையகத்திலிருந்து பதிலுக்காகக் காத்திருக்கிறது ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளியில் பெறப்படாவிட்டால் கிளையன் கோரிக்கையை தீர்மானிக்கிறார் பூட்ரெப்ளி உடன் சேவையக பதில் எனவே இது வாடிக்கையாளர்களின் MAC அட்ரஸ் எனது MAC அட்ரஸ் ஆகியவற்றைக் கொண்ட துவக்க கோரிக்கை பாக்கெட்டை அனுப்புகிறது நீங்கள் மற்ற விவரங்களை எனக்கு அனுப்புங்கள் கிளையன்ட் சர்வர் இன் பதிலுக்காக காத்திருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அதைப் பெறவில்லை எனில் சர்வர் ஒரு பூட்ரெப்ளி பாக்கெட்டுடன் பதிலளிக்கும் எனவே BOOTP இல் இன்னும் சில அடிப்படைகள் அல்லது கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன BOOTP என்பது RARP க்கு மாற்றாகும் இது LAN க்கான டேட்டா லிங்க் லாயர் மட்டுமே இயங்குகிறது எனவே இது RARP க்கு மாற்றாகும் BOOTP என்பது யுடிபி ஐபி TCPIP அடிப்படையிலான உள்ளமைவு புரோட்டோகால்யாகும் இது நெட்வொர்க்கின் டைனமிக் உள்ளமைவு ஐபி நெட்வொர்க் உள்ளமைவை அனுமதிக்கும் அதிக உள்ளமைவு தகவல்களை வழங்குகிறது நீங்கள் பார்த்தால் இவை வெவ்வேறு துணை புரோட்டோகால்கள் அவை மேல் லேயர் இணைப்புகளைக் கொண்டுள்ளன மேலும் கீழ் லேயர் 2 நிலை MAC அட்ரஸ் யைக் கையாள வேண்டிய தேவைகளும் உள்ளன அதனால்தான் நாம் பார்க்க முயற்சிக்கிறோம் அதன் லேயர்2 நிலை நிகழ்வின் இந்த டி எல் பற்றி விவாதிக்கும்போது அறியப்பட வேண்டிய பார்க்க வேண்டிய முக்கியமான அம்சங்களில் இதுவும் ஒன்றாகும் BOOTP எந்த நீட்டிப்பும் DHCP புரோட்டோகால்யின் அடிப்படையாகிறது அது BOOTP இன் அடுத்த மேம்படுத்தலுக்கு DHCP DHCP புரோட்டோகால்க்கு வரும் எனவே நீங்கள் BOOTP பாக்கெட் வடிவமைப்பைப் பார்த்தால் RARP விஷயத்தில் நாம் கண்டதை விட இது மிகவும் வளமானதாகும் எனவே செயல்பாட்டுக் குறியீடு ஹார்ட்வர் வகை ஹார்ட்வர் நீளம் ஹாப் எண்ணிக்கை பரிவர்த்தனை ஐடி இது இரண்டாம் பாகத்தின் எண்ணிக்கையை அனுப்பும் இடத்திற்கு தேவைப்படுகிறது இது ஒரு நபருடன் உள்ளது மற்றும் அவற்றைப் பயன்படுத்துவது ஒரு கிளையன்ட் ஐபி அட்ரஸ் உங்கள் ஐபி அட்ரஸ் கிளையன்ட் சர்வர் ஐபி அட்ரஸ் கேட்வே ஐபி அட்ரஸ் பின்னர் அந்த கிளையன்ட் ஹார்ட்வர் அட்ரஸ் சேவையக பெயர் எங்களுக்குத் தேவை அதாவது ஒரு துவக்க கோப்பு பெயர் உள்ளது எனவே இது பூட்ஸ்ட்ராப்பின் போது பதிவிறக்கம் செய்யப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது மற்றும் சில விருப்பங்கள் உள்ளன இந்த வழக்கில் அது எங்கே தேவைப்படுகிறது என்பதை இப்போது நீங்கள் காண்கிறீர்கள் இதற்கு BOOTP சர்வர் தேவைப்படுகிறது இது விஷயங்களுக்கு பதிலளிக்கும் எனவே BOOTP சர்வர் பொதுவாக இந்த MAC அல்லது ஹார்ட்வர் அட்ரஸ்யை ஐபி அட்ரஸ் மேப்பிங்கில் வைத்திருக்கும் அல்லது வேறு சில அர்த்தங்களில் நீங்கள் DHCP ஐப் பார்க்கும்போது அதில் ஐபி அட்ரஸ் ஒதுக்கப்பட்ட இடங்களிலிருந்து ஒரு அட்ரஸ் உள்ளது எனவே இது மிகவும் நிர்வகிக்கப்படும் மற்றும் நன்கு அறியப்பட்ட நிகழ்வுகளாகும் இதுதான் நாம் வேலை செய்யும் போது பார்க்கிறோம் மெல்லிய கிளையண்டுகள் மற்றும் ஐபி அட்ரஸ்கள் இல்லாத வாடிக்கையாளர்களுடன் நாங்கள் பணிபுரியும் போது எனவே துவக்க நேரத்தில் அது ஐபி அட்ரஸ்யைப் பெற்று கட்டமைக்கத் தொடங்குகிறது எனவே முதல் விளக்கப்படத்தில் இருந்தாலும் மெல்லிய கிளையன்ட் கொண்டிருக்கும் சவால்களை நாங்கள் காண்கிறோம் மேலும் இந்த BOOTP கிளையண்டுகளின் இந்த மெல்லிய கிளையண்ட்டுக்கு ஆரம்ப ஐபி அட்ரஸ் இருக்காது ஆனால் நீங்கள் பார்க்கிறீர்கள் மையமாக நிர்வகிக்கப்படும் விஷயங்கள் உள்ளன நாம் விஷயங்களைப் பார்க்கும்போது ஒட்டுமொத்த மேலாண்மை மிகவும் சிறப்பாக இருக்கும் ஒட்டுமொத்த பிணையத்தை உள்ளமைப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும் நெட்வொர்க் உள்ளமைவு கோப்புகளின் மாறும் ஒதுக்கீடு தேவைப்படும் சில சூழ்நிலைகளில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அல்லது இந்த வகை உள்ளமைவுக்கு மிகவும் தேவைப்படுகிறது BOOTP இன் செயல்பாட்டு குறியீட்டை காணும் பொழுது மதிப்பு 1 பூட் ரிக்வெஸ்ட்க்கும் மதிப்பு 2 பூட் ரிப்ளைக்கும் பயன்படுத்தப்படுகிறது மேலும் ஹார்ட்வேர் மதிப்பு ஒன்றானது ஈத்தர்நெட் சோதனை ஈதர்நெட்டிற்கு பிரேம் ரிலே ஏடிஎம் போன்றவற்றுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது இது பல்வேறு அடுக்குகளை ஆதரிக்கிறது நீங்கள் செயல்பாட்டைப் பார்த்தால் இதுதான் விஷயங்கள் எனவே யுடிபியில் 67 போர்ட்டில் சேவையகம் இது ஒரு செயலற்ற திறப்பை வைத்திருக்கிறது மற்றும் கிளையண்டிலிருந்து ஒரு கோரிக்கை வரும்போது போர்ட் 68 கிளையண்ட்டில் இலிருந்து இருந்து வருகிறது இது ஒரு யுடிபி உடன் யுடிபி பாக்கெட்டுக்கு பதிலளிக்கிறது எனவே ஒரு டார்கெட் போர்ட் இன் கோரிக்கையை நீங்கள் பார்த்தால் சோர்ஸ் போர்ட் டெஸ்டினேஷன் போர்ட் சோர்ஸ் அட்ரஸ் டார்கெட் போர்ட் தொடர்கிறது அது அந்த வரிகளில் பதில்களைப் பெறுகிறது எனவே நாம் அதைப் பார்க்கும்போது எனது மூல அட்ரஸ் ஆரம்பத்தில் தெரியவில்லை நீங்கள் பார்த்தால் சோர்ஸ் குறியீடு 67 ஆக இருந்தால் இலக்கு போர்ட் 68 சோர்ஸ் அட்ரஸ் சேவையக யூனிகாஸ்ட் அட்ரஸ் மற்றும் இலக்கு அட்ரஸ் அனைத்தும் 1 எனவே கிளையண்டின் யூனிகாஸ்ட் அட்ரஸ் சரியானது எனவே இந்த வழியில் அது விஷயங்களுக்கு செல்கிறது வாடிக்கையாளருக்கு எந்த அட்ரஸ் யும் இல்லாமல் இருக்கலாம் அல்லது கிளையன்ட் ஒரு அட்ரஸ் யைக் கொண்டிருக்கலாம் அவை அனைத்தும் முந்தைய அட்ரஸ் யை நீங்கள் நினைவில் வைத்திருக்கவில்லை மேலும் இந்த அட்ரஸ் யுடன் தொடர்ந்து தொடர முயற்சி செய்க இந்த MAC முதல் IP கட்டமைப்பின் அடுத்த அல்லது பிரதான மாறுபாட்டைப் பார்த்தால் அது ஒரு DHCP டைனமிக் ஹோஸ்ட் கண்ட்ரோல் புரோட்டோகால் ஆகும் இப்போது அதைப் பார்ப்போம் ஐபி மாற்றங்களுக்கு மட்டும் அல்ல இது ஒரு குறிப்பிட்ட ஹோஸ்டின் பிணைய அடுக்கை மாறும் வகையில் கட்டமைக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட ஹோஸ்டாக இருப்பதால் நான் விஷயங்களை மாறும் வகையில் கட்டமைக்க விரும்புகிறேன் எனவே இது ஒரு டம் டெர்மினல் மட்டுமல்ல கோரிக்கை வரும்போது இந்த நெட்வொர்க் உள்ளமைவு மாறும் கட்டமைப்பாக இருக்க வேண்டிய பல காட்சிகள் உள்ளன பல சூழ்நிலைகளில் இது DHCP உள்ளமைக்கும் காட்சிகள் உள்ளன எனவே மெஷின்யில் அதன் கோரிக்கைகளை எனக்கு ஐபி அட்ரஸ் மற்றும் பிற உள்ளமைவை வைத்திருக்கிறது மேலும் இது ஹோஸ்டின் பிணைய லேயர் கட்டமைக்கப்படுகிறது இன்றைய பல நிறுவனங்களில் நீங்கள் பார்த்தால் டி காரக்பூர் நெட்வொர்க் ஆய்வகங்கள் மற்றும் பிற இடங்களில் கூட ஏராளமான அமைப்புகள் உள்ளன அவை டிஹெச்சிபி கட்டமைக்கப்பட்ட வழிமுறையாகும் அவை துவக்கும்போது நெட்வொர்க்கில் எங்காவது இருக்கும் டிஹெச்சிபி சேவையகத்தை அவர்கள் கோருகிறார்கள் மேலும் அந்த உள்ளமைவு ஏற்றப்பட வேண்டும் ஐபி அட்ரஸ்யை இணைப்பதைத் தவிர நான் குறிப்பிடுகையில் இது எந்த ஐபி வரம்பில் பெரும் கட்டுப்பாட்டைக் கொடுக்கிறது நீங்கள் ஒதுக்க விரும்புகிறீர்கள் நீங்கள் செல்ல விரும்பும் நுழைவாயில்கள் எவை இது இந்த வகை உள்ளமைவுக்கு நிறைய மேலாண்மை தொடர்பான கையாளுதல்களை வழங்குகிறது எனவே ஒரு புரோட்டோகால் அல்லது செயல்முறையின் தொடக்கத்தில் இந்த வகையான கட்டமைப்பில் வைத்திருப்பது நன்கு அறியப்பட்ட நடைமுறையாகும் எனவே துவக்கும்போது மெஷின் மாறும் வகையில் கட்டமைக்கப்படுகிறது இப்போது கிளையன்ட் குறிப்புகளின் TCP IP உள்ளமைவுகளை நிர்வகிப்பதை ஒதுக்குவதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது எனவே இது மையமாக ஒதுக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது TCP IP ஒரு நிர்வாகி ஐபி அட்ரஸ்களின் குளங்களை வரையறுக்க அனுமதிக்கிறது பின்னர் அவை கிளையன்ட் மெஷின்களுக்கு ஒதுக்கப்படுகின்றன எனவே இது ஐபி அட்ரஸ்யின் பூல் ஆக இருக்கலாம் சிஎஸ் ஐஐடி கார்க்பூர் இந்த குளம் அங்கிருந்து மெஷின் ஒதுக்கப்படலாம் இந்த அட்ரஸ் களின் தொகுப்பு பெரும்பாலும் டிஹெச்சிபி நோக்கங்கள் என அழைக்கப்படுகிறது எல்லா அட்ரஸ் களும் வழங்கப்படவில்லை எனவே தொடர்புடைய உள்ளமைவு அமைப்புகளான சப்நெட் மாஸ்க் நுழைவாயிலின் இயல்புநிலை ரௌட்டர் டிஎன்எஸ் சர்வர் போன்றவை கட்டமைக்கப்படலாம் எனவே ஒரு சொல்லுக்கு DHCP சர்வர் அந்த தகவல்களைக் கொண்டுள்ளது அவை சரியான விஷயங்களை வெளியே விடலாம் எனவே இது அந்த டிஹெச்சிபி சேவையகத்தைப் பார்ப்பதற்கான ஒரு வழியாகும் மேலும் இது நெட்வொர்க் இன் மாறும் உள்ளமைவைப் பார்ப்பதற்கு பல அமைப்பு மற்றும் நிறுவலில் குறிப்பிடும் நடைமுறையாகும் எனவே இது எவ்வாறு இயங்குகிறது டிஹெச்சிபி பெரும்பாலான ஐபி ரவுட்டர்களில் வேலை செய்கிறது சப்நெட்களைப் பொறுத்து ஐபி அட்ரஸ்களை ஒதுக்குகிறது மற்றும் ஒரு சப்நெட்டிலிருந்து மற்றொன்றுக்கு நகர்த்தப்படும் பிசிக்களை உள்ளமைக்க வேண்டிய அவசியத்திலிருந்து கோரிக்கை வந்தது எனவே இது விஷயம் முழுவதும் ஒரு நிகழ்வு எனவே டி பி வெளியீடு என்ற கருத்து இருக்கும்போது இது நெட்வொர்க்கில் உள்ள DHCP சேவையகத்திற்குள் இல்லையென்றால் அது குறுக்கே செல்கிறது ஒரு டிஹெச்சிபி வெளியீடு உள்ளது இது கோரிக்கையை வேறு சில பிணையத்திற்கு அனுப்ப முடியும் ஒரு டிஹெச்சிபி கிளையண்ட் முதலில் இயக்கப்பட்டால் அது டிஹெச்சிபி கோரிக்கையுடன் பிணையத்திற்கு ஒரு ஒளிபரப்பு பாக்கெட்டை அனுப்புகிறது இது ஒரு டிஹெச்சிபி சேவையகத்தால் எடுக்கப்படுகிறது டிஹெச்சிபி சர்வர்க்கு மேல் இருந்தால் அவை டிஹெச்சிபி சர்வர்க்கு எடுக்கப்படும் மற்றும் சர்வர் பிசி க்கு ஒரு ஐபி அட்ரஸ்யை ஒதுக்குகிறது எனவே இது ஒரு சேவையகத்தைக் கண்டுபிடிப்பது பின்னர் அந்த குறிப்பிட்ட ஐபி மற்றும் அது கொண்டிருக்கும் சர்வரின் பிற உள்ளமைவுடன் பிணைக்கப்பட்டுள்ளது இப்போது ஒரு சொல்லுக்கு DHCP ஒரு அட்ரஸ் அல்லது அட்ரஸ்களை நிரந்தரமாக ஒதுக்கவில்லை எனவே இது நிர்வாகியால் கட்டுப்படுத்தப்படும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அட்ரஸ்யை குத்தகைக்கு விடுகிறது எவ்வளவு குத்தகைக்கு விடப்படுகிறது இது நிறைய நிர்வாகத்தை அளிக்கிறது ஒரு குறிப்பிட்ட துறையை விரும்பினால் ஒரு குறிப்பிட்ட அமைப்புகளுக்கு ஒரு உள்ளமைவை வைக்கிறீர்கள் அந்த காலம் அதிகரித்தவுடன் நீங்கள் அடிப்படையில் அந்த ஐபியை விஷயங்களிலிருந்து வெளியே எடுக்கலாம் மெஷின் பிணையத்திலிருந்து வெளியேறும் அல்லது அடுத்த நாள் நீங்கள் அவற்றை அடுத்த நொடியில் வைக்கலாம் அவற்றை ஐபி அட்ரஸ்த் தொகுதிகளின் தனி மூட்டையில் வைக்கலாம் நெட்வொர்க்கில் உங்கள் உள் அமைப்பை நீங்கள் எவ்வாறு கையாளுகிறீர்கள் மற்றும் நிர்வகிக்கிறீர்கள் என்பதற்கான எல்லாவற்றையும் சிறப்பாக நிர்வகிக்க இது உதவுகிறது எனவே BOOTP இல் நாம் பார்த்தபடி DHCP பாக்கெட்டிலும் இதே போன்ற பல துறைகள் உள்ளன சில ஒன்று அல்லது 2 மாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் விஷயங்களின் உள்ளமைவைப் பார்த்தால் நாம் பார்ப்பது பெரும்பாலும் ஒரே மாதிரியான புலங்கள் ஆரம்பத்தில் அந்த ஒட்டுமொத்த செயல்பாட்டில் நாம் விவாதிக்கும்போது மெஷின் துவங்கும் போது எந்தவொரு சேவையகமும் இருக்கிறதா இல்லையா என்பதைக் கண்டறிய அது ஒருவிதமான ஒளிபரப்பு செய்தியை அங்கு அனுப்புகிறது சர்வர் நெட்வொர்க்கில் இல்லை எனில் மற்ற நெட்வொர்க்கிற்கு கோரிக்கையை அனுப்பும் செயல்முறை உள்ளது அங்கு DHCP சர்வர் இருக்கலாம் எனவே டி பி கண்டுபிடிப்பு என்பது தொடரும் செயல்முறையாகும் பின்னர் பல சர்வர்கள் நான் சேவை செய்யத் தயாராக இருக்கிறேன் என்று வழங்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட சேவையகங்களுக்கு சேவை செய்யத் தயாராக உள்ள ஐபி அட்ரஸ் என்னிடம் உள்ளது எனவே வெறுமனே DHCP சேவையகங்களில் ஒன்றைத் தேர்ந்தெடுக்கும் அது ஒரு DHCP கோரிக்கையை விட்டு ஐபி அட்ரஸ் மற்றும் பிற நெட்வொர்க் உள்ளமைவைக் கொடுக்குமாறு கோருகிறது இது அம்சங்களில் ஒன்றாகும் மேலும் கோரிக்கை DHCP சேவையகத்தைப் பெறும்போது கோரிக்கை DHCP சர்வர் ஒரு ஐபி மற்றும் பிற உள்ளமைவு கோப்புகளை ஒதுக்குகிறது இது DHCP ஒப்புதல் ஆகும் ஒருமுறை அது இருக்கிறது அது குறிப்பிட்ட உள்ளமைவுடன் பிணைக்கிறது எனவே நீங்கள் இந்த செயல்முறையைப் பார்த்தால் இது பெறும் செயல்முறை மற்றும் விஷயங்களில் கட்டமைக்கப்படுகிறது எனவே இது மீண்டும் தொடங்க வேண்டும் இது ஒரு கண்டுபிடிப்பு செய்தியை அனுப்புகிறது சாத்தியமான சர்வர் ஒரு கண்டுபிடிப்பு டிஹெச்சிபி சலுகை மற்றும் டிஹெச்சிபி கோரிக்கை மற்றும் டிஹெச்சிபி ஒப்புதல் ஆகியவற்றை அனுப்புகிறது மேலும் இது ஒரு முறை சேவையக விஷயங்களில் ஒன்றை ஒப்புக்கொள்கிறது மற்றும் அது ஒரு டிஹெச்சிபி ஒப்புதலை அனுப்புகிறது அந்த குறிப்பிட்ட உள்ளமைவுகள் ஒன்று அது குறிப்பிட்ட டி பி சர்வருடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இது DHCP சர்வருடன் இணைக்கப்பட்டவுடன் ஐபி அட்ரஸ்யின் நிரந்தர ஒதுக்கீடு அல்ல என்று நாங்கள் விவாதித்தபோது இப்போது அடுத்த விஷயங்கள் நடைமுறைக்கு வருகின்றன எனவே ஐபி அட்ரஸ் அல்லது பிற உள்ளமைவுகள் முதன்மையாக ஒதுக்கப்படவில்லை எனவே வேறுவிதமாகக் கூறினால் இது மெஷின்க்கு ஒரு குத்தகை ஹோஸ்டின் குறிப்பிட்ட கோரிக்கையாளருக்கு குத்தகை ஆகும் இப்போது அது குத்தகைக்கு விடப்பட்டால் குத்தகை காலம் காலாவதியான பிறகு விஷயங்கள் மீட்கப்படும் அல்லது அது பொருட்களை திருப்பித் தர வேண்டும் ஆனால் 2 சூழ்நிலைகள் உள்ளன குத்தகையை புதுப்பிக்க DHCP கோரலாம் எனவே குத்தகை புதுப்பிக்கக் கோரலாம் அது கோரும்போது 50 சதவிகித குத்தகை காலம் இருக்கும்போது அது அனுப்புகிறது அல்லது எந்த நேரத்திலும் அனுப்ப முடியும் ஆனால் இது பொதுவாக பிற DHCP கோரிக்கைகளை புதுப்பிக்க அனுப்புகிறது எனவே 2 செயல்பாடுகள் இருக்கலாம் அது ஒப்புக் கொள்ளப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு பிணைக்கப்பட வேண்டும் அதாவது புதுப்பிக்க 50 சதவீத டிஹெச்சிபி கோரிக்கையை அனுப்புகிறது இது ஒரு நேர்மறையான ஒப்புதலாக ஒப்புக்கொள்கிறது மேலும் அது பிணைப்புகளுக்குச் சென்று புதிய நேரம் தொடங்குகிறது எனவே இது ஒரு விஷயமாக இருக்கலாம் அது சாதகமாக ஒப்புக் கொள்ளப்படாவிட்டால் DHCPACK க்கு குத்தகை நேரம் கிடைக்கவில்லை என்றால் 87 5 சதவிகிதம் காலாவதியானது என கொண்டால் பின்னர் மற்றொரு DHCP கோரிக்கை உள்ளது எனவே மறுபிரவேசம் செய்வது டிஹெச்சிபி ஒப்புதல் மற்றும் மீண்டும் விஷயத்தில் பிணைக்கிறது எனவே 2 அம்சங்கள் உள்ளன என்பதைப் பாருங்கள் ஒன்று 50 சதவிகிதத்திற்குப் பிறகு அது ஒரு கோரிக்கையை அனுப்புகிறது இது ஒரு ஒப்புதலை முன்னாடி பெறுகிறது அல்லது குறிப்பிட்ட ஒரு ஸ்டேக்கில் புதிய ஐபிக்கு இல்லை மற்றும் விஷயங்கள் ஒரு மென்மையான பாத்திரத்தில் இயங்குகின்றன அது புதுப்பிக்கப்படாமல் இருக்கலாம் DHCPACK ஐப் பெறாமல் போகலாம் 5 சதவிகிதத்திற்குப் பிறகு அது ஒரு புதிய கோரிக்கையை அனுப்புகிறது பின்னர் மீண்டும் திருப்புதல் செயல்பாடு தொடர்கிறது நேர்மறையான ஒப்புதல் இருந்தால் அது மீண்டும் விஷயத்துடன் பிணைக்கப்பட்டு தொடர்கிறது அது இன்னும் ஒப்புக்கொள்ளப்படவில்லை என்றால் அது DHCPNACK என்று பொருள் எனவே இது டிஹெச்சிபி குத்தகை சேவையகத்தால் அதிகரிக்கப்படவில்லை பின்னர் அது மீண்டும் கோரப்பட்டால் ஆரம்ப கட்டத்திற்கு செல்கிறது மீண்டும் புதிய ஒதுக்கீட்டைக் கோருங்கள் செயல்முறை தொடர்கிறது எனவே மற்றொரு இணைப்பு உள்ளது பிணைப்புக்குப் பிறகு கிளையண்ட் அதை வெளியிடலாம் பி வெளியீட்டு பணி முடிந்தது அதை விடுவிக்கவும் அல்லது குத்தகைக்கு விடவும் எனவே குத்தகை நடுப்பகுதியில் ரத்துசெய்யப்பட்டால் அந்த விஷயத்திலும் அது துவக்க நிலைக்கு செல்லும் எனவே மீண்டும் இந்த மீட்பு டிஹெச்சிபி சேவையகத்தின் கண்டுபிடிப்பு சில சலுகைகளைப் பெறுகிறது ஒரு செயல்முறை உள்ளது அல்லது அது மற்றொரு செயல்முறையாக இருக்கலாம் இந்த முழு ஓட்ட வரைபடத்தையும் நாம் பார்க்க வேண்டுமானால் ஐபி உள்ளமைவு இந்த கிளையண்டிற்கு குத்தகைக்கு விடப்பட்டுள்ளது என்பது சுவாரஸ்யமானது எனவே இது எந்தவொரு வாடிக்கையாளராகவும் இருக்கலாம் எந்தவொரு சேவையாகவும் இருக்கலாம் டி காரக்பூர் நெட்வொர்க்கில் உள்ள பெரும்பாலான அமைப்புகள் டி பி குத்தகையில் உள்ளன எனவே ஐபிக்கான கோரிக்கையை ஒரு முறை துவக்குமாறு அவர்கள் கோருகிறார்கள்ஐபி ஒதுக்கப்பட்டுள்ளது அது ஐபியில் செல்கிறது மற்றொரு கட்டமைப்பு உங்களுக்குத் தெரியும் வரையறுக்கப்பட்ட காலத்திற்குப் பிறகு அந்த குத்தகை காலம் வினைத்திறன் சரியானது எனவே இதைக் கொண்டு அந்த விஷயத்தை மீண்டும் பார்த்தால் எனவே டிஹெச்சிபி சர்வர் மீண்டும் 6 போர்ட் 67 யுடிபி செயலற்ற திறந்த நிலையில் உள்ளது எனவே நாம் இங்கே பார்த்தபடி டி பி கண்டுபிடிப்பு செயல்முறை நடைமுறைக்கு வருகிறது அது டி பி சலுகையுடன் பதிலை வழங்குகிறதுமீண்டும் நீங்கள் பார்த்தால் அது சலுகை பின்னர் DHCP கோரிக்கை இது ஒரு டிஹெச்சிபி நேர்மறையான ஒப்புதல் அல்லது ஒப்புதலுக்கான விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கும் குறிப்பாக ஐபிஎன் மற்ற கட்டமைப்பை ஏற்றுக்கொள்வதற்கும் அந்த குறிப்பிட்ட விஷயத்துடன் பிணைக்கப்படுகிறது இப்போது 50 சதவிகித நேரத்திற்குப் பிறகு டி பி கோரிக்கையை ஒரு கால அவகாசம் காலாவதியாகிறது சர்வர் பதிலளிக்கவில்லை என்றால் 87 5 சதவிகிதம் காலாவதியான காலத்திற்குப் பிறகு கோரிக்கை மீண்டும் செய்யப்படுகிறது அது ஒரு டிஹெச்சிபி கோரிக்கைக்கு செல்கிறது ஒப்புதல் எதிர்மறை ஒப்புதல் இல்லாத NACK உடன் சர்வர் பதிலளித்தால் கிளையன் மீண்டும் தொடங்க வேண்டும் அது துவக்கத்திற்கு செல்லும் எனவே சர்வர் ஒப்புதல் மற்றும் புதிய குத்தகை என பதிலளித்தால் அது புதிய குத்தகை எனவே டிஹெச்சிபி வெளியீடு மற்றும் குத்தகைக்கு ரத்து செய்யப்பட்ட விஷயங்களை நாங்கள் இங்கு பார்த்த பிற விருப்பங்கள் உள்ளன அது மீண்டும் அந்த இயந்திரத்திற்குச் செல்லும் இடத்தில் DHCP பட்டியல் வெளியிடப்படுகிறது எனவே ARP RARP BOOTP அல்லது DHCP போன்ற இந்த புரோட்டோகால்களில் நாம் காண்கிறோம் என்ன பார்க்கிறோம் இந்த டேட்டா லிங்க் லேயர் விஷயங்கள் எவ்வாறு இயங்குகிறது என்பதை இணைப்பு நிலை வைத்திருக்க அனுமதிக்கும் புரோட்டோகால்கள் இவை ஒரு ஹார்ட்வர் அட்ரஸ்யை எவ்வாறு தீர்க்க முடியும் மற்றும் நிரூபிக்க முடியும் என்று ஒரு ஐபி கொடுக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்ட ஹார்ட்வர் அட்ரஸ் நான் ஐபி உள்ளமைவைப் பெற முடியும் அதை பிணையத்துடன் இணைக்க முடியும் எனவே பிணைய அம்சங்களின் உள்ளமைவு அதிகம் உள்ளது எனவே இவை அனைத்தும் முக்கியமான புரோட்டோகால்கள் இவை எல்லை அளவிலான புரோட்டோகால் அல்லது மாற்றம் விஷயங்கள் என்று நாங்கள் கூறுகிறோம் இது ஐபி நெட்வொர்க்குகள் மற்றும் பிறவற்றை டேட்டா லிங்க் லேயர் உடன் இணைக்கும் பாக்கெட்டுகளை அனுப்ப உதவுகிறது சில இலக்கியங்களில் அவை ஐபி லேயரில் உள்ளன எல்லையில் நீங்கள் பெறும் சில விஷயங்கள் ஆனால் இருப்பினும் இது ஐபி மற்றும் மேக் விஷயங்கள் மற்றும் ஐபி ஆகியவற்றை உள்ளடக்கியது நீங்கள் RARP BOOTP மற்றும் DHCP ஐப் பார்த்தால் இதற்கு ஐபி நிலை உள்ளமைவுகள் மற்றும் ஹார்ட்வர் அட்ரஸ் தேவை அதாவது அதைக் கோரவும் மக்கள்தொகை பெறவும் முடியும் எனவே டேட்டா லிங்க் லேயர் இல் ஏற்றோர் கண்ட்ரோல் மற்றும் ப்லொவ் கண்ட்ரோல் ஆகியவற்றைக் கண்டது போல இந்த அம்சங்களும் முக்கியம் எனவே இதன் மூலம் இன்று நமது சொற்பொழிவை முடிப்போம் லேயர் 2 இன் பிற அம்சங்களுடன் எங்கள் விவாதத்தைத் தொடருவோம் மேலும் இறுதியாக லேயர் ஒன்றின் சில அம்சங்களையும் அல்லது பிஸிக்கல் லாயர் கருத்தாய்வுகளையும் பார்ப்போம்